வணக்கம் செக்கியூர் சிஸ்டம் இன்ஜினியரிங் பாடநெறியில் இந்த சொற்பொழிவுக்கு உங்களை வரவேற்கிறோம் முந்தைய வீடியோ விரிவுரையில் ஹார்ட்வர் ட்ரோஜான்களை நாம் பார்த்தோம் மற்றும் ஹார்ட்வர் ட்ரோஜான்களைக் கண்டறிய இரண்டு வழிமுறைகளைப் பார்த்தோம் முதலாவது FANCI என அழைக்கப்பட்டது இது ஐபி கோர்களில் உள்ள ஹார்ட்வர் ட்ரோஜான்களைக் கண்டறிந்தது மற்றும் இரண்டாவது பாஃபிரிகேட் செய்யப்பட்ட ஐ யில் ஹார்ட்வர் ட்ரோஜன் இருப்பதை அடையாளம் காண ஒரு சாதனத்தின் மின் நுகர்வு போன்ற சைடு சேனல்களைப் பயன்படுத்தின இப்போது நாம் குறிப்பிட்டுள்ளபடி முந்தைய வீடியோவில் இந்த நுட்பங்கள் அனைத்தும் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு வெற்றிகரமாக இருந்தாலும் மிக எளிதாக இருக்கும் மற்றும் ட்ரோஜன் டெவலப்பர்களால் தவிர்க்கப்பட்டது குறிப்பாக ஹார்ட்வர் ட்ரோஜான்களை நாம் எழுத முடியும் மற்றும் ஹார்ட்வர் ட்ரோஜான்களைக் கண்டறிய உருவாக்கப்பட்டுள்ள இந்த நுட்பங்கள் அனைத்தையும் கடந்து செல்ல முடியும் இந்த குறிப்பிட்ட சிக்கலை தீர்க்க ஒரு மாற்று அணுகுமுறை ஹார்ட்வர் ட்ரோஜான்களை முற்றிலும் தடுப்பதாகும் எனவே அடிப்படையில் ஒரு ஹார்ட்வர் ட்ரோஜன் இருப்பதைக் கண்டுபிடிக்க முடியாவிட்டால் நாங்கள் சர்கியூட்டை வடிவமைப்போம் அந்த சர்கியூட்களில் ஹார்ட்வர் ட்ரோஜான்களைச் சொருகுவது கடினமாகிவிடும் இந்த சொற்பொழிவில் சைலென்சிங் ஹார்டுவேர் பேக்டோர்ஸ் என்று அழைக்கப்படும் இந்தத் தாளைப் பார்ப்போம் இந்த காகிதம் உண்மையில் ஓக்லாண்ட் 2011 இல் வழங்கப்பட்டது மற்றும் இன்று நாம் இந்த வீடியோ விரிவுரையில் வழங்கவிருக்கும் நிறைய ஸ்லைடுகள் ஆடம் வக்ஸ்மேனின் ஓக்லாண்ட் பேச்சு 2011 இல் இந்த குறிப்பிட்ட காகிதத்துடன் தொடர்புடையது ஹார்ட்வர் ட்ரோஜன் இரண்டு கூறுகள் கொண்டிருப்பதை அடிப்படையாகக் கொண்டு இப்போது நிறைய காகிதங்கள் உள்ளன முதல் கூறு ஒரு தூண்டுதல் என்றும் இரண்டாவது கூறு பேலோட் என்றும் அழைக்கப்படுகிறது முந்தைய சொற்பொழிவுகளில் காணப்படுவது போல நாம் ஹார்ட்வர் மாதிரியை வடிவமைக்க அத்தகைய தூண்டுதலை உருவாக்குவது கடினம் எனவே பேலோட் பயன்படுத்தப்படுகின்றன பின்னர் தாக்குபவர் எதிர்பார்த்தபடி தூண்டுதல் ஒருபோதும் நடக்காவிட்டால் பேலோட் ஒருபோதும் இயங்காது மற்றும் ஹார்ட்வர் ட்ரோஜன் இருக்கலாம் அதனால் சாதனத்தின் முக்கியமான தகவல் அல்லது மலிசியஸ் நடவடிக்கைகள் ஒருபோதும் ஏற்படாது எனவே இந்த கட்டுரை பேசும் முக்கியமான அம்சம் நாம் எவ்வாறு ஹார்ட்வர் ட்ரோஜனைத் தூண்டுவதை கடினமாக உருவாக்குகிறோம் என்பதுதான் இந்த முழு விஷயத்திலும் அத்தியாவசிய யோசனை என்னவென்றால் தூண்டுதலை மறைத்தல் ஆகும் இதனால் பேலோடுகள் ஒருபோதும் இயங்காது அடிப்படை யோசனை ஒரு ஹார்ட்வர் வடிவமைப்பில் தூண்டுதல்கள் தோன்றும் வெவ்வேறு வழிகளைக் கணக்கிட்டு முயற்சிப்பதே ஆகும் இந்த வகையான தூண்டுதல்களுடன் ட்ரோஜான்களை வடிவமைப்பது ஒரு தாக்குபவருக்கு கடினமாக இருக்கும் இதைப் புரிந்து கொள்ள நாம் ஒரு ஹார்ட்வர் தொகுதியின் உயர் மட்ட படத்தை எடுத்துக்கொள்கிறோம் அதுதான் நாம் இப்போது காண்கிறோம் ஒவ்வொரு ஹார்ட்வர் தொகுதியும் சில உள்ளீடுகளை உள்ளடக்கியது மற்றும் சில வெளியீடுகளை வழங்குகின்றன உள்ளீடுகளை கடிகார ரீசெட் சிக்னல் போன்ற குளோபல் உள்ளீடுகளாக வகைப்படுத்தலாம் ஒரு கண்ட்ரோல் உள்ளீடுகள் ஹார்ட்வர் தொகுதியின் ஸ்டேட் மெஷின் ஐ மாற்றியமைக்கும் எடுத்துக்காட்டாக டேட்டாக்கான உள்ளீடுகள் அதாவது டேட்டாவை மெமரியிலிருந்து படிக்கவும் மற்றும் பல இவை ஒவ்வொன்றும் குறிப்பிட்ட தூண்டுதல்களின் போது இந்த தொகுதியின் வெளியீடுகளை பாதிக்கும் இந்த உள்ளீடுகள் ஒவ்வொன்றும் குளோபல் கண்ட்ரோல் டேட்டா மற்றும் டெஸ்ட் ஒவ்வொன்றும் ஒரு தூண்டுதலை செயல்படுத்தக்கூடிய ஒரு வழியாக இருக்கலாம் எனவே இந்த குறிப்பிட்ட வேலையில் நாம் முக்கியமாக குளோபல் சிக்னல் கண்ட்ரோல் சிக்னல்கள் மற்றும் டேட்டா சிக்னல்கள் வழியாக வரக்கூடிய தூண்டுதல்களில் கவனம் செலுத்துகிறோம் எனவே இந்த குளோபல் கண்ட்ரோல் மற்றும் டேட்டா ஆகிய வெவ்வேறு சிக்னல்கள் ஒவ்வொன்றும் பல்வேறு வகையான தூண்டுதல்களைக் கொண்டிருக்கும் எனவே குளோபல் சிக்னல்களின் அடிப்படையில் ஒரு டைம் பாம்ப் போன்ற கடிகாரம் போன்ற தூண்டுதல்களை அழைக்கிறோம் கண்ட்ரோல் சிக்னல்கள் ஏமாற்று குறியீடுகளாக ஒற்றை ஷாட் அல்லது ஒரு வரிசையாக அல்லது டேட்டா சிக்னல்களாக இருக்கலாம் மீண்டும் ஒரு ஷாட் அல்லது வரிசையில் ஏமாற்று குறியீடுகளாக இருக்கலாம் எனவே இந்த குறிப்பிட்ட வீடியோ சொற்பொழிவில் நாம் காண்பது தாக்குபவர்க்கு இந்த தூண்டுதல்கள் ஒவ்வொன்றும் எவ்வாறு இருக்கும் மற்றும் இந்த தூண்டுதல்களைத் தடுக்க அல்லது கடினமாக்குவதற்கு நமது ஹார்ட்வர் தொகுதிகளை எவ்வாறு வடிவமைப்பது மற்றும் தாக்குபவர் ஹார்ட்வர் ட்ரோஜான்களை இந்த வழிமுறைகளுடன் எவ்வாறு வடிவமைக்க முடியும் தூண்டுதல் டிக்கிங் டைம் பாம்ப் உடன் தொடங்குவோம் முக்கியமாக இதை நமது ஹார்ட்வர் தொகுதிக்கூறாகக் கருதினால் ஒரு டிக்கிங் டைம் பாம்ப் தூண்டுதல் என்னவென்றால் அது ஒரு சரியான நேரத்திற்காகக் காத்திருக்கிறது பின்னர் இந்த நேரத்தை இயக்க ஹார்ட்வர் டிராஜன்கள் பேலோடைத் தூண்டுகிறது என்பது பொதுவாக தாக்குபவரால் குறிப்பிடப்படுகிறது தாக்குபவர் விரும்புவது ட்ரோஜனின் தூண்டுதல் செயல்படுத்தப்படுவது சில மாதங்களுக்குப் பிறகு சில வாரங்கள் அல்லது சில வருடங்களாக கூட இருக்கலாம் அல்லது வருடத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இருக்கலாம் எனவே ஒரு டிக்கிங் டைம் பாம்ப் இன் தூண்டுதல் எவ்வாறு வடிவமைக்கப்படும் என்பதைப் பற்றி விரிவாகப் பார்த்தால் வடிவமைப்பு இதுபோன்றதாக இருக்கும் இங்கே சாதனத்திற்கு ஒரு உள்ளீடு இருக்கும் இந்த உள்ளீடு டேட்டா அல்லது பயனரால் குறிப்பிடப்பட்ட வேறு எதையும் கூறலாம் இது ஹார்ட்வர் சாதனத்தால் ஆதரிக்கப்படும் நிலையான லாஜிக்கின் வழியாகச் சென்று பின்னர் வெளியீட்டிற்கு செல்லும் இதுபோன்ற சூழ்நிலையில் ஹார்ட்வர் ட்ரோஜன் இது போன்றதாக இருக்கும் நம்மிடம் ஒரு கவுண்டர் இருக்கும் இது ஒவ்வொரு கடிகார துடிப்பிலும் அதிகரிக்கக்கூடும் மேலும் இந்த கவுண்டர் தூண்டப்பட்ட மதிப்புடன் ஒப்பிடப்படுகிறது எடுத்துக்காட்டாக தாக்குபவர் ஹார்ட்வர் தூண்டுதலை வடிவமைத்துள்ளார் இதனால் ஒரு வருடம் கழித்து அது செயல்படுத்தப்படும் எனவே கவுண்டர் அதிகரிக்கும் போது வழக்கமான இடைவெளியில் கம்பரேட்டர் கடந்த கடிகார சுழற்சிகளின் எண்ணிக்கையையோ அல்லது கடந்த காலத்தின் எண்ணிக்கையையோ அல்லது நேரத்தையோ சரிபார்த்து பூஜ்ஜியத்தின் மதிப்பைக் கொடுப்பார் பின்னர் சரியான அளவு முடிந்தபின் பொதுவாக கம்பரேட்டர் 1 இன் வெளியீட்டை வழங்குவார் ஒரு மலிசியஸ் லாஜிக் உள்ளது இது ஒரு மல்டிபிளெக்சர் மூலம் ரகசிய உள்ளீட்டை கசியச் செய்கிறது எனவே பொதுவான செயல்பாட்டில் கம்பரேட்டர் வெளியீடு 0 என கொடுப்பார் அதாவது அசல் லாஜிக் முடிவு வெளியீட்டிற்கு அனுப்பப்பட்டது மறுபுறம் சரியான நேரம் முடிந்ததும் கம்பரேட்டர் 1 இன் வெளியீட்டைக் கொடுப்பதால் மல்டிபிளெக்சர் மலிசியஸ் லாஜிக்கிலிருந்து வெளியீட்டை மாற்றுவதற்கு காரணமாகிறது எனவே கம்பரேட்டர் 1 இன் வெளியீட்டை வழங்கும்போது குறிப்பிட்ட நேரம் தீர்ந்துவிட்டது பின்னர் இந்த மலிசியஸ் லாஜிக் உடன் தொடர்புடைய பேலோட் செயல்படுத்தப்பட்டு ரகசிய அல்லது முக்கியமான டேட்டா வெளியீட்டில் கசியும் இப்போது சைலென்ஸ் டிக்கிங் டைம் பாம்ப் நாம் முதலில் கருதியது போல் ஒரு epoch காலம் என்று அழைக்கப்படுகிறது இப்போது இந்த காலம் 1 வாரம் சில நாட்கள் அல்லது ஒரு மாதத்திலிருந்து கூட சொல்லப்படலாம் இங்கு நாம் கருதுவது என்னவென்றால் இந்த epoch காலத்தில் நாம் முழு வடிவமைப்பையும் விரிவாக சோதித்துள்ளோம் இதனால் ஒரு குறிப்பிட்ட epoch காலத்திற்குள் எந்தவொரு ஹார்ட்வர் ட்ரோஜன்களும் தூண்டப்படாது இப்போது இந்த epoch காலத்திற்கு அப்பால் ஒரு ஹார்ட்வர் ட்ரோஜன் தூண்டப்படலாமா இல்லையா என்பது நமக்குத் தெரியவில்லை எனவே இந்த சைலென்ஸ் டிக்கிங் டைம் பாம்ப் ஐ நாம் என்ன செய்கிறோம் என்றால் ஒரு epoch காலத்திற்கு சமமான கால இடைவெளியில் குறிப்பிட்ட இடைவெளியில் நாம் முழு சர்கியூட்களையும் ரீசெட் செய்கிறோம் அதாவது சர்கியூட்களின் சக்தியை ரீசெட் செய்கிறோம் எனவே அவ்வாறு செய்வதன் மூலம் என்ன நடக்கும் என்றால் டைம் elapsed கணக்கிடப்படும் மற்றும் ஹார்ட்வர் ட்ரோஜனின் ஒரு பகுதியாக இருக்கும் கவுண்டரும் ரீசெட் செய்யப்படும் எனவே இந்த கவுண்டரால் அனுமதிக்கப்படும் அதிகபட்ச எண்ணிக்கை ஆனது epoch வரை இருக்கும் இப்போது நாம் epoch காலத்தின் முடிவில் சக்தியை ரீசெட் செய்வதால் கவுண்டர் ரீசெட் செய்யப்பட்டு கவுன்டிங் பூஜ்ஜியத்திலிருந்து தொடங்கும் இப்போது நமது அனுமானத்தின் அடிப்படையிலும் ஹார்ட்வர் ட்ரோஜன் இல்லை என்ற விரிவான சோதனையின் அடிப்படையிலும் இந்த சர்கியூட்க்கு ரீசெட் செய்யும் epoch காலத்தை விட குறைவான நேரத்தைத் தூண்டலாம் இது எந்த ட்ரோஜனும் தூண்டப்படுவதைத் தடுக்கும் இருப்பினும் அதன் செயல்பாட்டின் நடுவில் சர்கியூட் ரீசெட் செய்யப்படும் போது அதன் சொந்த தடைகள் உள்ளன எனவே ரீசெட் செய்வது முழு அமைப்பின் தற்போதைய நிலையைச் சேமிக்க வேண்டிய பைப்லைனைப் பிளஷ் செய்ய வேண்டும் என்பதைக் குறிக்கும் இதனால் மின்சாரம் மீண்டும் இயக்கப்படும் போது ஹார்ட்வர் சாதனம் உண்மையில் அது நிறுத்தப்பட்ட இடத்திலிருந்து தொடர்ந்து இயங்க முடியும் ஹார்ட்வரில் உள்ள பல்வேறு கூறுகளான ரெஜிஸ்டர் பிரான்ச் ஹிஸ்டரி டார்கெட் மற்றும் பல சேமிக்கப்பட வேண்டும் இப்போது நாம் விவாதிக்க வேண்டியது என்னவென்றால் அத்தகைய ப்ரொடெக்ஷன் மெக்கானிசம் போல் பைபாஸ் செய்ய ஒரு வழி இருக்கிறதா ஒரு தாக்குதல் நடத்துபவர் இன்னும் ட்ரோஜான்களின் பேலோடைத் தூண்டக்கூடிய ஒரு வழி இருக்கிறதா அது ஒரு epoch காலத்தை விட மிகப் பெரியதாக இருக்குமா எனவே தாக்குபவர் செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால் அவ்வப்போது தாக்குபவர் உண்மையில் கவுண்டரை ஒரு மெமரி இடத்தில் சேமிக்க முடியும் எனவே இந்த மெமரி இருப்பிடம் நிலையற்றது மற்றும் நாம் உண்மையில் என்ன செய்ய முடியும் என்றால் மின்சாரம் மறுதொடக்கம் செய்யப்படும்போது கவுண்டர் முதல் விஷயத்தை மறுதொடக்கம் செய்யும்போது சேமிக்கப்பட்ட மதிப்பிலிருந்து மறுதொடக்கம் செய்யும் இதனால் தாக்குபவர் மதிப்பு 2 எண்ணுவதற்கு கவுண்டருக்கு செலவாகும் epoch நேரத்தை விட அதிகமாக இருக்கும் ஆகவே இதைச் செய்வதற்கு தாக்குபவருக்கு என்ன தேவை என்றால் ஐ சி க்குள் ஓரளவு மாறாத மெமரி அல்லது ஃபிளாஷ் மெமரி இருக்க வேண்டும் எடுத்துக்காட்டாக தாக்குபவர் ஹார்ட்வர் வடிவமைப்பிற்குள் சில ஃபிளாஷ் செல்களைச் சேர்த்து இந்த மலிசியஸ் ஃபிளாஷை இடைநிலை கவுன்டர் மதிப்புகளை சேமிக்க பயன்படுத்தலாம் இதைத் தடுக்க உண்மையில் செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால் சாதனத்தை மீண்டும் மீண்டும் ON செய்து OFF செய்ய வேண்டும் எடுத்துக்காட்டாக கடிகார மூலத்தை மின் மூலத்துடன் இணைப்பதன் மூலம் இதைச் செய்யலாம் எனவே சாதனம் தொடர்ச்சியாகவும் மிக அதிக விகிதத்தில் ON மற்றும் OFF செய்யப்படும் அதனால் ஃபிளாஷ் மெமரி இருந்தால் உடனே ஃபிளாஷ் மெமரிகள் அழிக்கப்படும் ஆகவே தாக்குபவர் ஃபிளாஷ் சேர்க்கவும் இடைநிலை கவுண்டர்களை இந்த நிலையற்ற மெமரியில் சேமிக்க முடிவு செய்தாலும் இந்த மீண்டும் மீண்டும் சாதனத்தை ON செய்து OFF செய்வதன் மூலம் ஃபிளாஷ் அழிக்கப்படும் டிக்கிங் டைம் பாம்ப்க்கு இந்த ப்ரொடெக்ஷன் மெக்கானிஸத்தை பைபாஸ் செய்வதற்கான மற்றொரு சாத்தியமான வழி கவுண்டரின் இந்த இடைநிலை மதிப்பை ரேமில் சில மெமரி இடத்திற்கு எழுதுவதும் ரீசெட் செய்யப்பட்ட பின்னர் ரேம் மதிப்பு சிதைந்துவிடவில்லை என்று கருதினாலும் அன்மாஸ்க்கபூள் இன்டெர்ருப்ட்ஸ் போன்ற அம்சங்கள் உண்மையில் இதுபோன்ற ஒரு மெக்கானிஸத்தை வடிவமைப்பதை மிகவும் கடினமாக்குகின்றன எனவே அன்மாஸ்க்கபூள் இன்டெர்ருப்ட்ஸ்களைத் தடுக்க முடியாது சாதனம் OFF செய்யப்படும் நேரத்தில் அல்லது பவர் ரீசெட் செய்யப்படும்போது ஒரு அன்மாஸ்க்கபூள் இன்டெர்ருப்ட்ஸ் ஏற்பட்டால் அந்த இன்டெர்ருப்ட்ஸ் தொலைந்து போகும் இதைத் தடுக்க FIFO பயன்படுத்தலாம் இது இந்த பவர் ரீசெட் நேரத்தில் அன்மாஸ்க்கபூள் இன்டெர்ருப்ட்ஸ்களை தற்காலிகமாக சேமிக்கும் விஷயங்களை கடினமாக்கும் பிற அம்சங்கள் செயல்திறன் கவுண்டர்களாகும் இது டைம் பாம்ப்களின் மூலமாகவும் இருக்கலாம் ட்ரோஜான்களைத் தூண்டுவதற்கான மற்றொரு வழி ஏமாற்று குறியீடுகள் என அழைக்கப்படுகிறது எனவே ஒரு ஏமாற்று குறியீட்டைக் கொண்டு குறிப்பிட்ட உள்ளீடு எடுத்துக்காட்டாக 0x0XCAFEBEEF தூண்டுதல் சர்கியூட்க்கு வழங்கப்படும்போது தூண்டுதல் சர்கியூட்ச் செயல்படும் இது ஹார்ட்வர் ட்ரோஜனின் பேலோடை செயல்படுத்தும் உள்ளீட்டில் ஒரு குறிப்பிட்ட முகவரி இருக்கும்போது இந்த குறிப்பிட்ட முகவரி ஒரு தூண்டுதல் மதிப்பை 1 ஆக அமைக்கும் பின்னர் வெளியீட்டில் சென்சிடிவ் டேட்டாவை கசிய வைக்க ஒரு மல்டிபிளெக்சரை சுவிட்ச் செய்யும் என்பதை முந்தைய வீடியோக்களில் இப்போது பார்த்தோம் ஒரு பொதுவான ஏமாற்று குறியீடு வகை ஹார்ட்வர் ட்ரோஜன் இதுபோன்ற ஒன்றைக் காண்பிக்கும் நம்மிடம் இங்கே உள்ளீடு உள்ளது மற்றும் தாக்குதல் நடத்துபவர்களின் குறிப்பிட்ட ஏமாற்று குறியீடு இங்கே சேமிக்கப்படுகிறது எனவே வரும் ஒவ்வொரு உள்ளீட்டிற்கும் சேமிக்கப்பட்ட ஏமாற்று குறியீட்டிற்கு இடையே ஒரு கம்பேரிஷன் செய்யப்படுகிறது பின்னர் 0 அல்லது 1 வெளியீடு பெறப்படுகிறது எனவே ஏமாற்று குறியீட்டிற்கு சமமாக இல்லாத உள்ளீடுகளுக்கு மல்டிபிளெக்சர் ஒரிஜினல் லாஜிக்கை வெளியீடாகத் தேர்வுசெய்து அதையே முடிவாக கொண்டு இயல்பாகவே செயல்படும் மேலும் உள்ளீடு ஏமாற்று குறியீட்டிற்கு சமமாக இருக்கும்போது மல்டிபிளெக்சர் மலிசியஸ் லாஜிக்கிற்கு சுவிட்ச் ஆகும் பின்னர் கிடைக்கும் ரகசிய தகவல்கள் கசிய தொடங்கும் எனவே மோசடி குறியீடுகளுடன் செயல்படுத்தப்பட்ட ஹார்ட்வர் ட்ரோஜான்களை ஒருவர் எவ்வாறு தடுப்பார் எனவே தாக்குபவர் அமைத்த ஏமாற்று குறியீடு அவரது விருப்பப்படி ஒருபோதும் பெறப்படவில்லை என்பதை உறுதிப்படுத்துகிறது உதாரணமாக இங்கே ஒரு என்கிரிப்டோர் தொகுதி இருந்தால் முதலில் கொடுக்கப்பட்ட எந்த உள்ளீடும் எனகிரிப்டட் செய்யப்படுகிறது அல்லது வேறுவிதமாகக் கூறினால் வேறு ஏதேனும் மதிப்புக்கு தெளிவற்றதாகிவிடும் பின்னர் ஹார்ட்வர் தொகுதி இந்த டிகிரிப்டோர் டேட்டாவில் இயங்குகிறது மற்றும் தற்போதைய சரியான வெளியீட்டை தருகிறது எனவே வெளியீட்டில் ஒரு டிகிரிப்டோர் அல்லது ஒவ்வொரு என்கிரிப்டோர் இருப்பதால் முடிவுகள் எப்போதும் சரியாக இருக்க வேண்டும் என்பதையும் இரண்டாவதாக உள்ளீடுகளின் இந்த தெளிவின்மை ஏமாற்று குறியீட்டின் மூலம் செய்யப்படும் தூண்டுதல் செயல்பாட்டை தடுக்கும் என்பதையும் முதலில் கவனியுங்கள் எடுத்துக்காட்டாக ஏமாற்று குறியீடு 0xCAFEBEEF ஆக இருந்தால் இப்போது 0xCAFEBEEF இங்கே சேமித்து வைத்திருக்கிறோம் தாக்குபவர் எதிர்பார்ப்பது என்னவென்றால் அவர் 0xCAFEBEEF க்கு சமமான உள்ளீட்டைக் கொடுக்கும்போது அது கம்பேரடர்களின் வெளியீட்டை 1 ஆக மாற்றும் மற்றும் மலிசியஸ் லாஜிக்கை செயல்படுத்த கட்டாயப்படுத்தும் மற்றும் வெளியீட்டு முடிவுகளை மாற்றும் இப்போது நாம் என்ன செய்கிறோம் என்றால் ஒரு என்கிரிப்டோர் இங்கு அறிமுகப்படுத்தியுள்ளோம் இது முக்கியமாக உள்ளீட்டை தெளிவற்றதாகிறது மற்றும் ஒரு உள்ளீடாக 0xCAFEBEEF வழங்கப்படும் போது உண்மையில் வேறு வேறுபட்ட மதிப்புடன் மேப் செய்யப்படுகிறது இது சேமித்து வைக்கப்பட்டிருக்கும் ஏமாற்று குறியீட்டோடு பொருந்தாது எனவே தாக்குபவர் இந்த மல்டிபிளெக்சரை விருப்பப்படி கட்டுப்படுத்த முடியாது எனவே இதுபோன்ற தெளிவின்மை டேட்டாவை உருவாக்குவதற்கான ஒரு சிறந்த வழி ஹோமோமார்பிக் எனகிரிப்ட்ஷன் எனப்படும் ஒரு நுட்பமாகும் இந்த நுட்பம் உண்மையில் கிரெய்க் ஜென்ட்ரியால் 2009 இல் முன்மொழியப்பட்டது எனவே இங்கே என்ன நடக்கிறது என்றால் மெமரி கண்ட்ரோலர் எனகிரிப்ட்ஷன் செய்யப்பட்டு உள்ளீடாக தரப்பட்ட டேட்டாவின் மீது செயல்பட முடியும் என்று கருதப்படுகிறது எடுத்துக்காட்டாக S 5 மற்றும் 7 உள்ளீடுகள் ஹோமோமார்பிக் எனகிரிப்ட்ஷனை பயன்படுத்தி எனகிரிப்ட்ஷன் செய்யப்படுகின்றன பின்னர் மெமரி கண்ட்ரோலர் இந்த டிகிரிப்டோர் டேட்டாவில் செயல்பட்டு அதன் முடிவை வழங்கும் டிகிரிப்டோர் பின்னர் டிக்ரிப்ட் செய்து உள்ளீடுகளுக்கான சரியான மதிப்புகளைப் பெற முடியும் இருப்பினும் ஹோமோமார்பிக் எனகிரிப்ட்ஷன் ஆனது நடைமுறையில் குறிப்பாக இந்த வகையான பயன்பாடுகளுக்கு பயன்படுத்துவது மிகவும் கடினம் எனவே நமக்கு மாற்று விருப்பங்கள் தேவைப்படலாம் எனவே தாளில் முன்மொழியப்பட்டது என்னவென்றால் உண்மையில் செயல்பாட்டு வகைகளை கணக்கீட்டு அல்லாத மற்றும் கணக்கீட்டு ரீதியாகப் பிரிப்பதாகும் ஹார்ட்வர் கூறுகளான ரௌட்டர்ஸ் ஒன்றோடொன்று இணைக்கும் மெமரி கேச் மெமரிகள் பஃப்பர்ஸ் ரெஜிஸ்டர்ஸ் போன்றவை கணக்கீட்டு அல்லாத ஹார்ட்வர் யூனிட்ஸ்கள் இவைகள் அனைத்தும் கணக்கீட்டு அல்லாதவை ஏனெனில் இவை உண்மையில் டேட்டாவை மாற்றியமைக்காது மாறாக அவை டேட்டாவை சேமிக்கின்றன அல்லது டேட்டாவை குறிப்பிட்ட இடங்களுக்கு வழிநடத்துகின்றன அல்லது ஒரு தோற்றத்தை அளிக்கின்றன எனவே இத்தகைய கணக்கீட்டு அல்லாத ஹார்ட்வர் யூனிட்ஸ்களுடன் டேட்டா குழப்பத்தை வழங்குவது மிகவும் எளிதானது தேவைப்படுவது சில ரகசிய டேட்டாகளுடன் உள்ளீட்டில் ஒரு EX OR மட்டுமே இந்த EX OR குறிப்பிட்ட உள்ளீட்டை முற்றிலும் வேறுபட்ட மற்றும் இதேபோல் இங்கே சேமித்து வைக்கப்பட்டிருக்கும் ஒன்றுடன் மேப் செய்கிறது அதே ரகசியத்தை வெளியீடாகப் பெறுவதற்கு EX OR திரும்ப செய்யப்படுகிறது எடுத்துக்காட்டாக இந்த மெமரி கன்ட்ரோலர் நம்மிடம் இருந்தால் உங்கள் உள்ளீடு 5 ஆக இருந்தால் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட கீயுடன் EX OR செய்து மதிப்பு 8 ஐ பெறலாம் எனவே இதேபோல் மீண்டும் EX ORING மூலம் வெளியீடு 8 அதே கீயுடன் செய்யப்பட்டு நீங்கள் 5 ஐ மீண்டும் பெறுகிறீர்கள் இதேபோல் உள்ளீடு 7 ஐ ஒரு குறிப்பிட்ட கீயுடன் எனகிரிப்ட் செய்து 4 ஐப் பெறுவதன் மூலமும் 4 ஐக் கொண்டு அதே கீயுடன் மறுபுறத்தில் 7 ஐ மீண்டும் பெற டிக்ரிப்ட் செய்கிறோம் இந்த மெமரி கன்ட்ரோலரில் ஏமாற்று குறியீட்டை அடிப்படையாகக் கொண்ட ஒரு ஹார்ட்வர் ட்ரோஜன் இருந்தால் தூண்டுதல்களைத் தடுக்கும் மற்றும் ஏமாற்று குறியீட்டின் மதிப்பு 5 என்று சொல்லலாம் எப்போது தாக்குபவர் 5 இன் மதிப்பை அனுப்புவாரோ அப்போது தூண்டுதல் செயல்படுத்தப்படும் என்று நம்புகிறது ஆனால் இது இந்த விஷயத்தில் இருக்காது ஏனெனில் உண்மையில் 5 இன் மதிப்பு 8 க்கு எனகிரிப்ட்ஷன் செய்யப்படுகிறது இது உண்மையில் தூண்டுதலை செயல்படுத்தாது இப்போது கணக்கீட்டு வழக்குக்கான டேட்டா குழப்பத்தை அடைவது மிகவும் கடினம் இப்போது உண்மையில் எதையாவது கணக்கிடும் ஒரு தொகுதி இருந்தால் அது ALU கள் FPU கள் டிகோடர்கள் அல்லது வேறு ஏதேனும் கஸ்டம் லாஜிக் ஆக இருக்கும் உண்மையில் இந்த விஷயங்களைத் தெளிவுபடுத்துவது மிகவும் கடினம் மேலும் இது ஒரு வழக்கின் அடிப்படையில் செய்யப்பட வேண்டும் எடுத்துக்காட்டாக ஒரு ALU இருந்தால் மற்றும் ALU க்குள் ஒரு பெருக்கி இருப்பதாக சொல்லலாம் இப்போது நாம் மல்டிபிளையர்க்கு உள்ளீடுகளை மழுங்கடிக்க வேண்டும் மற்றும் முடிவில் தெளிவின்மையை அகற்ற வேண்டும் இதனால் அசல் முடிவுகள் பெறப்படுகின்றன இது மிகவும் எளிதானது அல்ல மற்றும் இதை நமது விஷயத்தில் செய்ய வேண்டும் தூண்டுதல்களை உருவாக்கக்கூடிய மற்றொரு வழி வரிசை ஏமாற்று குறியீடுகள் ஆகும் எடுத்துக்காட்டாக 0xCAFEBEEF போன்ற குறிப்பிட்ட வரிசை குறிப்பிட்ட வரிசையில் பெறப்பட்டால் மட்டுமே ட்ரோஜன் இந்த ஹார்ட்வர் பிரிவில் இருந்தால் மட்டுமே தூண்டுதல் செயல்படுத்தப்படும் எனவே ஹார்ட்வர் ட்ரோஜான்கள் குறித்த முதல் சொற்பொழிவில் இந்த வரிசை ஏமாற்று குறியீட்டின் எடுத்துக்காட்டுகளைப் பார்த்தோம் இந்த குறிப்பிட்ட உள்ளீடுகள் பெறப்படும்போதெல்லாம் மாற்றங்களை அடையாளம் காணவும் இறுதியில் தூண்டுதலை 0 இலிருந்து நகர்த்தவும் ஹார்ட்வர் ட்ரோஜனால் ஒரு ஸ்டேட் மெஷின் எவ்வாறு பராமரிக்கப்படும் என்பதைக் கண்டோம் இறுதியில் தூண்டுதலை 0 இலிருந்து 1 க்கு நகர்த்தவும் இதன் மூலம் பேலோடை செயல்படுத்தும்படி கட்டாயப்படுத்தி ரகசிய தகவல்கள் வெளியேறும் எனவே இந்த வரிசை அடிப்படையிலான ஏமாற்று குறியீடுகளை நாம் உடைக்கக்கூடிய ஒரு வழி இந்த பல்வேறு உள்ளீடுகளுக்கு இடையில் எந்தவிதமான சார்புநிலையும் இல்லை என்று கருதுவதன் மூலம் மறுவரிசைப்படுத்துவதும் எந்தவொரு உள்ளீடும் இன்டெபேன்டென்ட் ஆக எந்த நேரத்திலும் வரலாம் என்பதும் ஆகும் எடுத்துக்காட்டாக இந்த உள்ளீடுகளை நாம் உடைத்தால் A B மற்றும் C இல் வழங்கப்பட்ட உள்ளீடுகளை A C மற்றும் B என மறுவரிசைப்படுத்தி மற்றும் அதை இங்கே செலுத்தி மற்றும் கணக்கீடு முடிந்தபின் முடிவுகளை மறுவரிசைப்படுத்துகிறோம் இந்த விஷயம் ஏன் வேலை செய்யும் என்றால் தாக்குதல் செய்பவர் வரிசை ஏமாற்று குறியீட்டை A B மற்றும் C ஆக வைத்திருக்கிறார் என்று சொல்லலாம் இப்போது தாக்குபவர் A B மற்றும் C ஐ உள்ளீடாக அனுப்புகிறார் மேலும் இந்த ஏமாற்று குறியீடுகள் ஹார்ட்வர் ட்ரோஜனைத் தூண்டும் மற்றும் அதன் மூலம் பேலோட் இருக்கும் என்று நம்புகிறோம் எனவே உள்ளுக்குள் இந்த தூண்டுதல் ஸ்டேட் மெஷின் ஆல் நிகழும் இது A காரணமாக B க்கு நகரும் பின்னர் இறுதியாக C க்கு நகரும் மற்றும் இந்த வரிசையில் நகர்கிறது பின்னர் தூண்டுதலை செயல்படுத்த காரணமாகும் இப்போது நாம் இந்த உள்ளீடுகளை A B C இலிருந்து A C B க்கு மறுவரிசைப்படுத்தியுள்ளதால் இந்த ஸ்டேட் மெஷின் ஒருபோதும் அதன் இறுதி நிலையை எட்டாது எனவே தூண்டுதல் ஒருபோதும் செயல்படுத்தப்படாது எனவே பேலோட் செயல்படாது இந்த வரிசை ஏமாற்று குறியீடுகளை கையாள்வதற்கான மற்றொரு வழி சில சீரற்ற உள்ளீடுகளை தன்னிச்சையாக சொருகுவது ஆகும் எடுத்துக்காட்டாக இங்கே கொடுக்கப்பட்ட உள்ளீடு A B மற்றும் C ஆகும் மேலும் தாக்குதல் நடத்துபவர் உண்மையில் A மற்றும் B நிகழும் வரை காத்திருக்கிறார் பின்னர் தொடர்ச்சியான சுழற்சிகளில் ஒரு சீரற்ற உள்ளீடு D சொருகப்பட்டு இந்த வரிசையை உடைத்து பின்னர் ஹார்ட்வர் ட்ரோஜன் செயல்படுத்தப்படுவதைத் தடுக்கும் எனவே இந்த ஹார்ட்வர் ட்ரோஜான்களை மனதில் வைத்து சர்கியூட்கள் அல்லது அமைப்புகளை வடிவமைத்தல் மற்றும் ஒரு ட்ரோஜன் தூண்டுதல்களை வடிவமைக்கக்கூடிய விதம் குறிப்பிட்ட ஹார்ட்வர் தொகுதியில் ட்ரோஜான்களை செயல்படுத்தக்கூடிய நிகழ்வுகளை வெகுவாகக் குறைக்கும் இருப்பினும் நாம் பார்த்தபடி பல வடிவமைப்புகள் அல்லது பல சர்கியூட்கள் உள்ளன அங்கு அத்தகைய நம்பமுடியாத வடிவமைப்புகளை செய்வது கடினம் இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் மிக மோசமான நிலைமை என்னவென்றால் நாம் உண்மையில் இரண்டு யூனிட்ஸ்களை இன்டெபேன்டென்ட் ஆக வடிவமைக்க முடியும் மேலும் இரு உள்ளீடுகளும் இந்த இரண்டு யூனிட்ஸ்களுக்கு அனுப்பப்பட்டு வெளியீட்டில் சரிபார்க்கப்படுகின்றன எடுத்துக்காட்டாக இங்கே மிகவும் சிக்கலான சர்கியூட் உள்ளது எடுத்துக்காட்டாக கிரிப்டோகிராஃபிக் அல்காரிதம் என்று சொல்லலாம் மேலும் இந்த கிரிப்டோகிராஃபிக் அல்காரிதத்தில் எந்த ட்ரோஜான்களும் இல்லை என்பதை உறுதிப்படுத்த விரும்புகிறோம் நாம் என்ன செய்ய முடியும் என்றால் A' என்ற மற்றொரு யூனிட் முழுவதுமாக வடிவமைக்க முடியும் மேலும் இந்த யூனிட் முற்றிலும் மாறுபட்ட சூழலில் பாஃபிரிகேட் செய்யப்பட்டு இந்த இரண்டு யூனிட்ஸ்களுக்கும் ஒரே உள்ளீடுகளை வழங்கலாம் இந்த இரண்டு யூனிட்ஸ்களும் ஒரே மாதிரியான செயல்பாட்டைச் செய்கின்றன மற்றும் ட்ரோஜன் இல்லை என்றால் அதே வெளியீட்டைக் கொடுக்கும் இப்போது எடுத்துக்காட்டாக ஒரு குறிப்பிட்ட உள்ளீடு குறிப்பிட்ட நேரம் அல்லது ஒரு குறிப்பிட்ட ஏமாற்று குறியீடு நாம் வழங்கினால் இந்த யூனிட்ஸ்களில் ஒன்றின் செயல்பாட்டைத் தூண்டும் மற்றும் முடிவுகள் யூனிட் A மற்றும் யூனிட் A' க்கு இடையில் வித்தியாசமாக இருக்கும் இதன் விளைவாக இங்கே இந்த செக்கர் வித்தியாசத்தை அடையாளம் காணுவார் பின்னர் நிகழும் இயக்கத்தை நிறுத்துவார் நன்றி